செக்யூர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்தில் இந்த சொற்பொழிவுக்கு வணக்கம் மற்றும் வரவேற்கிறோம் முந்தைய சொற்பொழிவில் நாம் ஏ ஆர் ரைப் பார்த்தோம் ஏ ஆர் இடமாற்றம் செய்யக்கூடிய நூலகங்களை எவ்வாறு சார்ந்துள்ளது என்பதைக் கண்டோம் மேலும் இடமாற்றம் செய்யக்கூடிய தரவை அடைய இரண்டு வழிகளையும் நாம் பார்த்தோம் எனவே சுமை நேரத்தை இடமாற்றம் செய்யக்கூடியது மற்றும் முழுதளாவிய தரவின் சுமை நேர இடமாற்றத்தை அடைய GOT அட்டவணைகளைப் பயன்படுத்துவதைப் பார்த்தோம் இந்த சொற்பொழிவில் நாம் செயல்பாடுகளைப் பார்ப்போம் முக்கியமாக நூலகத்தில் செயல்பாடுகள் இருந்தால் இந்த செயல்பாடுகளை எவ்வாறு இடமாற்றம் செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் தரவை எவ்வாறு இடமாற்றம் செய்ய முடியும் என்பதைப் போலவே செயல்பாடுகளையும் இடமாற்றம் செய்ய முடியும் எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு செயல்பாட்டிற்கு அழைப்பு வரும்போது அந்த செயல்பாட்டிற்கான உண்மையான முகவரியை GOT அட்டவணையிலிருந்து பெறலாம் தரவுகளுடன் நாம் செய்ததை துல்லியமாக செய்ய முடியும் நாம் ஒரு GOT அட்டவணையைப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த GOT அட்டவணையில் உள்ள செயல்பாடுகளுக்கான உண்மையான முகவரிகளை சேமிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு அழைப்பு எங்கிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான உண்மையான முகவரியைப் பெற்ற GOT அட்டவணையைப் பார்த்து அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு ஒரு கிளையை உருவாக்குகிறோம் இந்த வழியில் குறிப்பிட்ட நூலகத்தை ஒரு செயல்முறை முகவரி இடத்திற்கு ஏற்றும் நேரத்தில் மட்டுமே இடமாற்றம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நாம் அடைய முடியும் அப்போதுதான் அந்த செயல்பாட்டிற்கான GOT நுழைவு நிரப்பப்படும் எனவே அப்போதுதான் செயல்பாட்டின் உண்மையான முகவரிகள் அறியப்படும் இருப்பினும் இது நடைமுறையில் செய்யப்படுவதில்லை நடைமுறையில் ஒரு GOT அட்டவணையை வைத்திருப்பது தரவை நாங்கள் எவ்வாறு செய்தோம் என்பது போலவே அதிக நேரம் எடுக்கும் காரணம் ஒரு நூலகத்தில் அதிக எண்ணிக்கையிலான செயல்பாடுகள் உள்ளன பின்னர் முழுதளாவிய தரவுகளின் எண்ணிக்கை உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நூலகத்தில் தற்போதுள்ள நூற்றுக்கணக்கான செயல்பாடுகளில் libc நீங்கள் 2 அல்லது 3 செயல்பாடுகளைப் பயன்படுத்தலாம் எனவே ஏற்றும் நேரத்தில் இந்த நூற்றுக்கணக்கான செயல்பாடுகளை தீர்க்க முயற்சிக்கிறோம் என்பதில் அர்த்தமில்லை ஆகையால் நடைமுறையில் செய்யப்படுவது லேசி பைண்டிங் எனப்படும் ஒரு திட்டமாகும் ஒரு செயல்பாடு உண்மையில் செயல்படுத்தப்படாவிட்டால் மட்டுமே அந்த செயல்பாட்டின் முகவரி தீர்க்கப்படும் எனவே வேறுவிதமாகக் கூறினால் லேசி பைண்டிங் என்பது செயல்பாட்டைத் தொடங்கும் வரை ஒரு செயல்பாட்டிற்கு பிணைப்பதை தாமதப்படுத்துகிறது இதை அடைவதற்கு பி டி டேபிள் அல்லது ப்ரோசீசர் லீக்கேஜ் டேபிள் எனப்படும் மற்றொரு அட்டவணையைப் பயன்படுத்துவதன் மூலம் இரட்டை திசைதிருப்பல் நுட்பத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த அட்டவணை ஏற்கனவே இருக்கும் GOT அட்டவணையுடன் கூடுதலாக பயன்படுத்தப்படுகிறது எனவே நடைமுறையில் செயல்பாட்டு அழைப்புகள் எவ்வாறு தீர்க்கப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் எனவே நம்மிடம் ஒரு நூலகம் உள்ளது என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக printf என்று சொல்லலாம் மேலும் உங்கள் குறியீட்டை நீங்கள் தொகுக்கும்போது என்ன ஆகும் என்றால் printf க்கான உண்மையான அழைப்பு ஒரு செயல்பாட்டு அழைப்பிற்கான அழைப்பால் மாற்றப்படுகிறது printf PLT func செயல்படுவதற்கான உண்மையான அழைப்பு funcPLT அழைப்பால் மாற்றப்படுகிறது எனவே இது போன்றதாக இருக்கும் இப்போது PLT என்பது ஒரு அட்டவணை நூலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் PLT இல் ஒரு நுழைவு உள்ளது எனவே எடுத்துக்காட்டாக func PLT க்கு PLT அட்டவணையில் ஒரு நுழைவு உள்ளது யில் ஒரு செயல்பாட்டிற்கான நுழைவு இந்த மூன்று அறிக்கைகளையும் உள்ளடக்கியது முதலில் ஒரு இன்டைரக்ட் ஜம்ப் உள்ளது பின்னர் ஒரு பிரிப்பர் ரிசால்வர் உள்ளது மற்றும் இறுதியாக PLT0 க்கு செல்லவும் எனவே இந்த func PLT எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் Func முதல் அழைப்பு பின்வருமாறு செயல்படுகிறது எனவே நாம் குறிப்பிட்டுள்ளபடி கம்பைலர் func அழைப்பை func PLTக்கு அழைப்போடு மாற்றும் எனவே இந்த வழிமுறைகள் செயல்படுத்தப்படும் என்று இது அர்த்தப்படுத்துகிறது முதல் அறிவுறுத்தல் GOT இல் உள்ள முகவரியின் அடிப்படையில் இன்டைரக்ட் ஜம்ப் ஆகும் எனவே இந்த GOT நுழைவு func உடன் ஒத்துள்ளது ஆரம்பத்தில் இந்த முகவரியை ஏற்றிய பின் PLT யில் இரண்டாவது அறிவுறுத்தலுடன் ஒத்துப்போகிறது இது பிரிப்பர் ரிசால்வர் எனவே அடிப்படையில் இங்கே என்ன நடக்கப் போகிறது என்பது நாம் ஒரு இன்டைரக்ட் ஜம்ப் செய்யும்போதுதான் எனவே இந்த குறிப்பிட்ட முகவரியில் குறிப்பிடப்பட்ட இடத்திற்குச் செல்லுங்கள் எனவே வேறுவிதமாகக் கூறினால் ஆரம்பத்தில் ஜம்ப் என்பது அடுத்த வரிக்கு அருகில் உள்ளது எனவே நாம் அடுத்த வரிக்கு செல்லவும் இந்த செருகும் அழைப்பை தயார் செய்பவரை இயக்கவும் பின்னர் PLT0 க்கு செல்லவும் எனவே ரிசால்வர் என்ன செய்கிறார் என்றால் இந்த செயல்பாட்டிற்கான உண்மையான முகவரியை இது தீர்மானிக்கிறது மற்றும் GOT உள்ளீட்டில் அந்த முகவரியை நிரப்புகிறது எனவே ரிசால்வர்கான அழைப்பின் முடிவில் GOT இல் உள்ள நுழைவு func இன் உண்மையான முகவரியைக் கொண்டுள்ளது ரிசால்வர்கான அழைப்புக்குப் பிறகு உண்மையான செயல்பாடுகள் செயல்படுத்தப்படுகின்றன ஆகவே func முதல் அழைப்பிதழ் func PLT ஐ அழைப்பதைக் காண்கிறோம் இதன் விளைவாக இது ஒரு டம்மி பிரென்ச் உருவாக்குகிறது ரிசால்வர் தயார் செய்து ரிசால்வர் அழைக்கிறது func செயல்பாட்டிற்கான உண்மையான முகவரியை ரிசால்வர் அடையாளம் காட்டுகிறது அந்த முகவரியை GOT உள்ளீட்டில் இங்கே நிரப்புகிறது பின்னர் செயல்பாட்டை செயல்படுத்துகிறது எனவே இப்போது Func செய்ய அடுத்தடுத்த அழைப்புகளில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நாம் 2வது 3வது 4வது அல்லது 5வது வேண்டுகோள்களை ஃபன்க்குக்கு மாற்றுகிறோம் என்று நமக்கு தெரியும் மேலும் கம்பைலர் ஏற்கனவே ஃபன்க் இன் நேரடி அழைப்பை func PLT க்கு அழைப்பிற்கு மாற்றுகிறது எனவே செயல்படுத்தல் இந்த பி க்கு வர வேண்டும் இது GOT நுழைவை அடிப்படையாகக் கொண்ட இன்டைரக்ட் ப்ரான்ச் ஆகும் எனவே இப்போது இங்கே செய்யப்படுவது என்னவென்றால் முதல் செயல்படுத்துதலின் போது func உண்மையான முகவரிக்கு சுட்டிக்காட்ட முகவரியின் உள்ளடக்கங்களை மாற்றியுள்ளோம் எனவே இந்த ஜம்ப் அறிவுறுத்தலின் விளைவாக அது GOT உள்ளீட்டில் உள்ள முகவரியை எடுத்து அந்த முகவரிக்கு செல்லப்போகிறது ஆகையால் உண்மையான செயல்பாடு பின்னர் செயல்படுத்தப்படும் அனைத்து அடுத்தடுத்த அழைப்புகளுக்கும் இந்த வழியில் ரிசால்வர் செயல்படுத்தப்படவில்லை மாறாக ஜம்ப் நேரடியாக இந்த குறிப்பிட்ட குறியீட்டில் செல்லும்இதனால் ஜம்பின் முதல் அழைப்பிற்கு கணிசமான நிறுவனச் செலவு உள்ளது ஏனெனில் உண்மையான முகவரி செயல்பாட்டை ரிசால்வர் வேண்டிய ரிசால்வர்க்கு செயல்படுத்தப்படுகிறது மேலும் குறிப்பிட்ட முகவரியுடன் GOT அட்டவணையை நிரப்புகிறது Func அனைத்து அடுத்தடுத்த அழைப்புகளும் func சரியான முகவரிக்கு செல்ல கூடுதல் ஜம்ப் தேவைப்படும் எனவே PLT யின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் எழுதிய இந்த குறிப்பிட்ட நூலகத்துடன் ஆரம்பிக்கலாம் எனவே இந்த நூலகத்தில் set mylib int mylib int மற்றும் get mylib int ஆகிய மூன்று செயல்பாடுகள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட நூலகத்தை fpic பிளாக் பயன்படுத்தி தொகுக்கிறோம் இதனால் இந்த libmylib pic so நூலகத்தை உருவாக்குகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான ஆப்ஜெக்ட் டம்பை நாம் செய்யும்போது அதிகரிப்பு mylib int என்று சொல்லலாம் நீங்கள் பார்ப்பது set mylib int க்கான அழைப்பு set mylib intPLT க்கு அழைப்பால் மாற்றப்படுகிறது எனவே கம்பைலர் தானாகவே ஒரு அழைப்பை ஒரு செயல்பாட்டு அழைப்பை ஒரு செயல்பாடாக PLT ஆக மாற்றியுள்ளது என்பதை நினைவில் கொள்க எனவே set mylib int இன் உள்ளடக்கங்களை சற்று ஆழமாக தோண்டி எடுப்போம் எனவே இதை நீங்கள் பிரித்தெடுத்தால் 0x3BC இருப்பிடத்தில் set mylib int இருப்பதைக் காண்கிறோம் அது PLT இல் இருக்கப் போகிறது எனவே இது இந்த மூன்று வழிமுறைகளைக் கொண்டிருக்கும் எனவே நாம் சொன்னது போல இது ஒரு இன்டைரக்ட் ஜம்ப் கொண்டுள்ளது எனவே இன்டைரக்ட் ஜம்ப் GOT அட்டவணையில் 16 பைட்டுகளின் ஆஃப்செட்டில் உள்ள முகவரியை அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த குறிப்பிட்ட ஆஃப்செட் set mylib int என்ற செயல்பாட்டுக்கு ஒத்திருக்கிறது எனவே பின்னர் ரிசால்வர்கான ஆர்க்யுமன்ட்களை உருவாக்க ஒரு உந்துதல் உள்ளது பின்னர் ஒரு ரிசால்வர்க்கு ஜம்ப் ஆகிறது எனவே தொகுக்கும் நேரத்தில் GOT அட்டவணையின் உள்ளடக்கங்களையும் நாம் பார்க்கலாம் எனவே readelf x plt libmylib pic so என்ற கட்டளையைப் பயன்படுத்தி இதைச் செய்யலாம் எனவே இந்த குறிப்பிட்ட கட்டளையின் வெளியீடு உண்மையில் PLT அட்டவணை plt அட்டவணை இந்த கட்டளையின் வெளியீடு இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான GOT அட்டவணை ஆகும் 16 பைட்டுகளின் ஆஃப்செட்டில் உள்ள உள்ளடக்கங்கள் c203 என்பதை நினைவில் கொள்க இது சிறிய இந்திய குறியீடுகளில் 0x3c2 ஐ குறிக்கிறது எனவே இது ஆரம்பத்தில் PLT அட்டவணையில் அடுத்த அறிவுறுத்தலை சுட்டிக்காட்டுகிறது எனவே என்ன நடக்கப் போகிறது என்பது இன்டைரக்ட் ஜம்ப் 16 பைட்டுகளின் ஆஃப்செட்டில் GOT அட்டவணையைப் பார்த்து இந்த ஆஃப்செட்டில் குறிப்பிடப்பட்ட இடத்திற்குச் செல்லப் போகிறது இது இந்த விஷயத்தில் 3c2 ஆகும் எனவே set mylib int இன் முதல் அழைப்பில் 0x8 ஐ தள்ளும் அடுத்த அறிவுறுத்தலுக்கு நாம் செல்லப் போகிறோம் பின்னர் இந்த வழிமுறையை நாம் செயல்படுத்தப் போகிறோம் இது தீர்விற்கான அழைப்பு எனவே தீர்க்கும் செயலி இயக்கப் போகிறது அது இந்த குறிப்பிட்ட முகவரியை set mylib int இன் சரியான முகவரிக்கு மாற்றப் போகிறது இப்போது set mylib int இன் அனைத்து அழைப்புகளும் GOT PLT அட்டவணை இல் குறிப்பிட்டுள்ளபடி சரியான முகவரிக்கு நேரடியாக set mylib int க்கு செல்கிறது எனவே ASLR எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்த்தோம் எனவே ASLR க்கு கர்னலில் மாற்றங்கள் தேவை சீரற்ற இடங்களில் நூலகங்கள் ஏற்றப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த அதற்கு மேலும் இடமாற்றம் செய்யக்கூடிய நூலகங்கள் தேவை அவை சுமை நேரத்தில் அல்லது PIC நுட்பத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் இடமாற்றம் செய்யப்படுகின்றன தரவு மற்றும் செயல்பாடுகள் இரண்டும் இந்த வழியில் இடமாற்றம் செய்யப்படுகின்றன எனவே சமீபத்திய ஆண்டுகளில் தாக்குதல் நடத்தியவர்கள் ASLR கடந்து செல்ல முடிந்தது எனவே ஏ ஆர் கணினியில் இருந்தபோதிலும் தாக்குதல் நடத்தியவர்கள் ஏ ஆரை பைபாஸ் செய்ய முடிந்தது மற்றும் கணினியில் உள்ள பாதிப்புகளுக்கான பயன்பாடுகளை உருவாக்குதல் எனவே கணினிகளில் ஏ ஆர் இயக்கப்பட்டிருந்தாலும் தாக்குதல் செய்பவர்கள் பேலோடுகளை இயக்க முடிந்தது ASLR புறக்கணிக்கக்கூடிய பல்வேறு நுட்பங்கள் உள்ளன அவற்றில் நான்கு உண்மையில் இங்கே காட்டப்பட்டுள்ளன ASLRரைத் தவிர்ப்பதற்கான ஒரு வழி இதனால் அட்டாக்கர் ஒன்று ப்ருட் போர்ஸ் அல்லது டைமிங் அட்டாக் என அழைக்கப்படும் சிறப்புத் தாக்குதல்களால் தீர்மானிக்கப்பட்டால் அங்கு செயல்பாட்டின் முழு மெய்நிகர் முகவரி இடத்திலும் நூலகம் ஏற்றப்பட்டிருப்பதை தாக்குபவர் கண்டுபிடிப்பார் இப்போது நூலகம் எங்கு ஏற்றப்பட்டுள்ளது என்பதை தாக்குபவர் கண்டறிந்தால் தாக்குபவர் இந்த குறிப்பிட்ட நூலகத்திற்குள் உள்ள கேஜெட்களையும் ஆஃப்செட்களையும் சரிசெய்து பயன்பாட்டை இயக்க முடியும் தாக்குதல்கள் PLT க்கு திரும்புதல் என்றும் மற்றொன்று ஓவர்ரைட்டிங் GOT என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த தாக்குதல்கள் அனைத்தும் மிகச் சமீபத்தியவை எனவே இந்த குறிப்பிட்ட போக்கில் அவற்றைப் பற்றிய விவரங்களுக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் ஆனால் உங்களில் ஆர்வமுள்ளவர்களுக்கு இதுபோன்ற தாக்குதல்களை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி நிறைய ஆன்லைன் ஆதாரங்கள் உள்ளன